இப்போது ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டில் வாழ்க்கை சுழற்சி செலவு ஒரு சமபாட்டுப்புள்ளி பகுப்பாய்வு செய்ய எங்களுக்கு உதவுமா என்று பார்ப்போம் இந்த சூழ்நிலையை கவனியுங்கள் எனக்கு ஒரு சமூகம் உள்ளது சிறிது தூரத்தில் ஓரளவு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு நீரோடை உள்ளது எங்களிடம் ஒரு சிறிய நீர் ஆற்றல் ஆலை உள்ளது இந்த சிறிய நீர் ஆற்றல் ஆலை பவர் லைன்ஸ் வழியாக சக்தியை கடத்தி சமூகத்தின் மின் தேவைக்கு ஆற்றலை அளிக்கும் இப்போது இந்த சிறிய நீர் ஆற்றல் ஆலைக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தூரம் d கிலோமீட்டர் என்று சொல்லலாம் இப்போது மற்றொரு வாய்ப்பு என்னவென்றால் சமூகத்திற்குள் நாம் ஒரு பி வி அமைப்பை அமைத்திருக்கலாம் சமூகத்தின் ஆற்றல் தேவைக்காக சிறிய நீர் ஆற்றல் ஆலை அது ஒரு வாய்ப்பு மற்றொரு வாய்ப்பு ஒரு பி வி அமைப்பு மின் தேவைகளை கவனித்துக்கொள்வதற்கு உதவுகிறது இப்போது நீர் அமைப்பின் எல் சி மற்றும் இந்த பி வி அமைப்பின் எல் எந்த ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது என்பது நம் கேள்வி சி பகுப்பாய்வு ஒரு பொருளாதார பகுப்பாய்வைக் கொடுக்கும் பின்னர் நாம் சமபாட்டுப்புள்ளி பகுப்பாய்வு செய்ய முடியும் இதனால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்பால் நான் பி வி அமைப்புக்கு செல்ல வேண்டும் இந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கும் குறைவாக நான் சிறிய நீர் ஆற்றல் அமைப்புக்கு செல்ல வேண்டும் எனவே இந்த வாழ்க்கை சுழற்சி செலவு பகுப்பாய்வின் உதவியிலிருந்து இந்த வகையான முடிவை எடுக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் எல் சி யிலிருந்து நாம் எவ்வாறு பயனடையலாம் என்பதை இந்த எடுத்துக்காட்டில் பார்ப்போம் எனவே இப்போது சிறிய நீர் ஆற்றல் ஆலை மற்றும் பி ஆலைக்கான தரவுகளை அருகருகே வைக்கிறேன் சிறிய நீர் ஆற்றல் ஆலைக்கு மின்சாரம் 1 கிலோவாட் ஆலை நிறுவல் பணியின் செலவு ரூபாய் 16000 என்று சொல்லலாம் பரிமாற்றம் மற்றும் விநியோக செலவு 18500 ரூபாய் மீண்டும் இந்த மதிப்புகள் ஒருவர் சந்தை ஆய்வு செய்து யதார்த்தமான மதிப்புகளைப் பெற வேண்டும் மின் வரியின் விலை 4000 ரூபாய் கி மறுபடியும் இந்த எல் சி யின் செயல்முறையை பின்பற்ற முயற்சிப்பதில் இங்கே முக்கியத்துவம் உள்ளது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த சரியான மதிப்புகளை நாம் எப்போதும் சந்தை சக்திகளிடமிருந்து தீர்மானிக்க முடியும் டிரான்ஸ்மிஷன் செயல்திறன் சுமார் 30 மற்றும் பி க்கு பின்வரும் தரவு கிடைக்கிறது எனவே பி பிளஸ் அமைப்பின் செலவின் இருப்பு உச்ச வாட்டிற்கு ரூ 100 அந்த இடத்தில் உச்சம் குறைந்தபட்சம் 5 kWm2day இதன் பொருள் நீங்கள் 1 கிலோவாட் மீ 2 இன் நிலையான வெயிலிற்படும்படி வைத்தால் 5 மணி நேரத்தில் இது உங்களுக்கு கிடைக்கும் இந்த இன்சோலேஷன் உங்களுக்கு அதே அளவு ஆற்றல் ஒளிபடும் ஆற்றல் ஆகியவற்றைக் கொடுக்கிறது இப்போது இரண்டிற்கும் ஆயுட்காலம் நாம் 25 ஆண்டுகளை கருத்தில் கொள்வோம் இரண்டிற்கும் ஆண்டுக்கு 12 வட்டி விகிதத்தை எடுப்போம் இப்போது இந்த LCC ஐ செய்வோம் இது K R M ஆகும் இப்போது மீண்டும் இந்த சம பாட்டு பகுப்பாய்வின் செயல்முறையைப் புரிந்துகொள்வதற்காக இங்கே மூலதனச் செலவை மட்டுமே கருத்தில் கொள்வோம் இரு அமைப்புகளிலும் நிச்சயமாக மாற்றீடுகள் இருக்கும் மேலும் இரு அமைப்புகளிலும் பராமரிப்பு செலவு நிச்சயம் இருக்கும் ஆனால் முந்தைய எடுத்துக்காட்டுகளில் நாம் மாற்றீடு மற்றும் பராமரிப்பிற்கான கணக்கீட்டை எவ்வாறு மேற்கொள்வது என்றில்லாமல் பிரேக்வென் புள்ளிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதில் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறேன் எனவே இந்த எடுத்துக்காட்டின் நோக்கத்திற்காக இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் R 0 மற்றும் M 0 ஆகியவற்றை பொதுவான தன்மையை இழக்காமல் எடுத்துக்கொள்வேன் எனவே இப்போதைக்கு மூலதனச் செலவைப் பற்றி சிந்தித்து பிரேக்வென் பகுப்பாய்வு செய்வது எப்படி என்று பார்ப்போம் இப்போது ஹைட்ரோ மற்றும் பி வி ஆகிய இரு அமைப்புகளுக்கும் மூலதன செலவைக் கண்டுபிடிப்போம் இப்போது மூலதன செலவு நிறுவல் செலவு மற்றும் பரிமாற்ற விநியோக செலவு மற்றும் மின் வரி செலவு எனவே இது நிறுவலுக்கு 16000 ரூபாய் பரிமாற்றத்திற்கு 18500 ரூபாய் விநியோகம் வரி செலவு 4000 × d d என்பது சிறிய நீர் ஆற்றல் ஆலை மற்றும் சமூகத்திற்கு இடையிலான தூரம் எனவே நமக்கு 34500 4000d என்று இருக்கிறது இப்போது பி யின் விஷயத்தில் பி வி செலவு x பி யின் சக்தி மதிப்பீடு எனவே பி வி செலவு உச்ச வாட் × x பீக் வாட்களுக்கு 100 ரூபாயாக வழங்கப்படுகிறது இப்போது பி யில் உள்ள சக்தி x என்று சொல்லலாம் ப்ரீக்வெனுக்கு x ஐ ரத்துசெய்வதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது இப்போது பி அநேகமாக இது 1 கிலோவாட் மதிப்பீடாக இருக்கலாம் எனவே இந்த இரண்டும் மூலதன செலவுகள் வி வரிசைக்கு மூலதன செலவு நீங்கள் எவ்வளவு சக்தியை தீர்மானிக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இருக்கும் இப்போது நாம் இரண்டு நிகழ்வுகளிலும் M 0 இல் R 0 மற்றும் M 0 R 0 ஐ எடுத்துக்கொள்கிறோம் இப்போது LCC ஐ கணக்கிடுவோம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆலைக்கான எல் சி சிறிய நீர் ஆற்றல் 34500 4000d மற்றும் பி க்கு எல் சி 100 × x எக்ஸ் வாட்ஸில் உள்ளது தற்போதைய மதிப்பு 1i1 11i25 ஆல் வழங்கப்படுகிறது இப்போது நாம் மீண்டும் பணவீக்கத்தை 0 ஆக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் பணவீக்க மதிப்புகளை சந்தை சக்திகளிடமிருந்து எடுத்து பணவீக்கத்தைக் கொண்ட சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் எனவே தற்போதைய மதிப்பை காணலாம் என்று விவாதித்தோம் எனவே கொடுக்கப்பட்ட வட்டி கொடுக்கப்பட்ட வட்டி விகிதம் இது 7 84 ஆகும் இது இரு அமைப்புகளுக்கும் சமம் எனவே இது இரண்டிற்கும் ஒரே மதிப்புள்ள தற்போதைய மதிப்பு காரணியாகும் அடுத்து ஹைட்ரோவுக்கான ALCC ஐக் கண்டுபிடிப்போம் இது தற்போதைய மதிப்பின்படி எல் சி ஹைட்ரோ ஆகும் இது 34500 4000d 7 84 இது 4400 510d ஆக இருக்கும் எனவே இது ஏ சி வருடாந்திர எல் சி ஹைட்ரோ சிறிய ஹைட்ரோ சிஸ்டத்திற்கான வாழ்க்கை சுழற்சி செலவு மற்றும் பி சி ஆகியவை எல் வி என்பது தற்போதைய மதிப்பால் வகுக்கப்படுகிறது இது 100x 7 84 ஆகும் எனவே இது 12 76x ஆகும் எனவே இது பி வி அமைப்புக்கான ஏ எனவே அடுத்து ஆண்டுதோறும் உருவாக்கப்படும் ஆற்றலைக் கணக்கிடுவோம் இப்போது ஹைட்ரோவைப் பொறுத்தவரை இது 1 கிலோவாட் அமைப்பு × 24 மணி நேரம் என்று நமக்கு தெரியும் ஏனெனில் இது 24 மணி நேரத்தில் 1 கிலோவாட் வழங்கக்கூடிய திறன் கொண்டது இதன் ஒரு நீர் ஆற்றல் அமைப்பு × 365 நாட்கள் × பரிமாற்ற திறன் 0 எனவே உண்மையில் பயன்படுத்தக்கூடிய உருவாக்கப்படும் 2628 கிலோவாட் திறன் கொண்ட ஆற்றலைப் பெறுவோம் ஆலை ஈபிவிக்கு எக்ஸ் வாட் மதிப்பீடு என்று நமக்கு தெரியும் எனவே x 1000 கிலோவாட் × உச்சம் குறைந்தபட்ச செயல்பாட்டு நேரம் × 365 நாட்கள் உங்களுக்கு வழங்கும் × 5 × 365 அதாவது 1 825x x வாட்டேஜில் மதிப்பீடு இருக்கும் எனவே இது பி யால் உருவாக்கப்படும் ஆற்றலாக இருக்கும் இப்போது செலவு kWH ஐப் பார்ப்போம் ஒரு கிலோ kHW க்கான செலவு அலகு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே ஒரு யூனிட்டுக்கு செலவு எனவே ஹைட்ரோவைப் பொறுத்தவரை ஒரு யூனிட்டுக்கு ரூ அல்லது ஒரு kWhரூ என்பது நீரில் ALCC by இதன் வருடாந்தர உற்பத்தி எனவே இரண்டும் வருடாந்திர விதிமுறைகள் 4400 510 டி 2628 எனவே நீங்கள் 1 67 0 19 டி பெறுவீர்கள் இது நேரியல் சமன்பாடு D க்கு எதிராக அலகு செலவின் வரைபடத்தை வரையும்போது அது நேர் கோடாக இருக்கும் இப்போது பி க்கு ஒரு kWh ரூ அல்லது யூனிட்டுக்கு ரூ ஏ சி பி வி வகுத்தல் பி யால் உருவாக்கப்படும் ஆற்றல் ஆகும் இது 12 76x 1 825x ஆகும் x ரத்துசெய்யப்படும் மற்றும் ரூ கிலோவாட் என்பது 7 ரூ எனவே இது ஒரு kWhசெலவாகும் இப்போது முக்கியமான விஷயம் பிரேக்வென் புள்ளியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் எனவே நீங்கள் சமன் செய்கிறீர்கள் இந்த செலவு இந்த செலவுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே சமன் செய்து d இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் அதாவது தோராயமாக 28 கிலோமீட்டர் எனவே இந்த 28 கி சிறிய ஹைட் நிலையத்திலிருந்து சமூகத்தின் தூரம் 28 கிலோமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் சிறிய நீர் ஆற்றல் ஆலை நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் சிறிய நீர் ஆற்றல் ஆலையிலிருந்து சமூகத்தின் தூரம் 28 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தால் பி ஆலை நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இவை பிரேக்வென் பகுப்பாய்விலிருந்து அறிந்துகொள்ள வேண்டும் மேலும் 28 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இருந்தால் ஒரு உள்ளூர் பி ஆலை மிகவும் சிக்கனமாக இருக்கும் எனவே எல் யை ஒரு பிரேக்வென் பாயிண்ட் பகுப்பாய்வு செய்வதற்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் என்னிடம் ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பு உள்ளது m இது உண்மையில் மூன்றாவது எல் சி உதாரணத்தைத் தீர்ப்பதற்கான ஸ்கிரிப்ட் மற்றும் இங்கே இரண்டு அமைப்புகளுக்கு இடையில் பிரேக்வென் புள்ளியை எவ்வாறு கண்டுபிடிப்பது அவை எந்த நிலைமைகளின் கீழ் எந்த பயன்பாட்டிற்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் இப்போது விவாதித்தோம் எனவே இது கணக்கீட்டின் வாக்கியமாகும் சிறிய ஹைடல் அமைப்பிலிருந்து ஒரு அலகு மின்னாற்றல் செலவை பரிமாற்ற தூரத்தின் சார்பாக மதிப்பிடுங்கள் மற்றும் ஒப்பிடக்கூடிய பி அமைப்பின் ஒரு அலகு மின்னாற்றல் செலவை பி வாட்டேஜின் சார்பாக மதிப்பிடுங்கள் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையிலான சமபாட்டுப்புள்ளியை கண்டறியவும் இப்போது நாம் அதை கைமுறையாக செய்துள்ளோம் இப்போது இந்த ஸ்கிரிப்ட் கோப்பும் அதே வேலையைச் செய்யும் ஆனால் நீங்கள் இந்த விவரக்குறிப்புகளை மாற்றலாம் பின்னர் வெவ்வேறு நிலைமைகள் மற்றும் வெவ்வேறு விவரக்குறிப்புகளுக்கான சமபாட்டுப்புள்ளிகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இதை நான் சேர்ப்பேன் இந்த கோப்பை உங்களுடன் வள பிரிவில் பகிர்ந்து கொள்கிறேன் நான் இங்கு செய்திருப்பது அடிப்படையில் அதை பின்வருவனவற்றில் வகைப்படுத்துவதாகும் முதலாவதாக நான் துணை நீர் ஆற்றல் தரவுகள் மற்றும் அமைப்புகளின் குறிப்புகள் ஆகியவற்றை வைத்திருக்கிறேன் எனவே இது நீர் அமைப்பு பின்னர் என்னிடம் துணை அமைப்பு தரவு மற்றும் பி யின் அமைப்புகளின் விவரக்குறிப்பு உள்ளது எனவே நான் இங்கே அடைப்புக்குறிக்குள் குறிக்கப்பட்டுள்ளேன் எனவே நீர் ஆற்றல் செலவு பரிமாற்ற செலவு விநியோக செலவு வரி செலவு இவை அனைத்தும் அமைப்புகளின் தரவு மற்றும் விவரக்குறிப்புகளில் பவர் ரேட்டிங் 1000 வாட் டிரான்ஸ்மிஷன் செயல்திறன் ஹைட்ரோவுக்கான ஏஎம்சி போன்றவற்றை ஒன்றாக இணைத்துள்ளேன் நான் அதை 0 இல் வைத்திருக்கிறேன் பின்னர் d ஐ பூஜ்ஜியமாக வைத்து வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்களுடன் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் x பி வி அமைப்பின் மதிப்பீடு 1000 மற்றும் hat உச்சம் குறைந்தபட்சம் 5 பி சி ஆகியவையும் 0 இல் வைக்கப்பட்டுள்ளன பின்னர் எல் சி ஆயுள் காலம் 25 ஆண்டுகள் மற்றும் 12 வட்டி போன்ற பொதுவான விவரக்குறிப்புகள் உள்ளன சி செலவு கணக்கை செய்கிறீர்கள் முதலில் நீர் அமைப்புக்கு செய்கிறீர்கள் இந்த முறையில் K R M ஐ கணக்கிடுங்கள் நிச்சயமாக எம் மற்றும் ஆர் 0 ஆக மாறும் ஏனென்றால் அவற்றை 0 ஆக எடுத்துள்ளோம் சி பின்னர் வருடாந்திர ஆற்றல் ஆகியவற்றைக் கண்டுபிடியுங்கள் இது வாட் மணிநேரத்தில் கொடுக்கும் மற்றும் யூனிட் எரிசக்தி செலவு ALCC என்பது வருடாந்திர ஆற்றலால் ஒரு வாட் மணி நேரத்திற்கு ரூ 1000 ஆல் வகுப்பதன் மூலமும் 1000 ஆல் பெருக்கப்படுவதன் மூலமும் நான் இங்கு காண்பித்ததைப் போல நீங்கள் இதை கிலோ வாட் மணி நேரமாக மாற்றலாம் பின்னர் காட்சி பிரிவு அனைத்து அளவுருக்களின் காட்சியை கொடுக்கிறது நீங்கள் பி வி அமைப்புக்கு அதே பயிற்சியைச் செய்கிறீர்கள் மூலதனம் மாற்று செலவு பராமரிப்பு செலவு மற்றும் எல் சி வருடாந்திர எரிசக்தி உற்பத்தி திறன் மற்றும் யூனிட் எரிசக்தி செலவு ஆகியவற்றைக் கணக்கிட்டு அவற்றைக் காண்பிக்கிறீர்கள் எனவே இது ஸ்கிரிப்ட் கோப்பில் உள்ளது இது கணக்கீட்டிற்கான செயல்முறையை தானியங்குபடுத்துகிறது எனவே நீங்கள் விவரக்குறிப்பை விரைவாக மாற்றலாம் மற்றும் உங்கள் அமைப்புகளை கண்டறியலாம் இப்போது Ex03 ஐ இயக்கி பார்ப்போம் நீங்கள் இயக்கும்போதுஇந்த காட்சியைக் காண்பீர்கள் முதலில் நீங்கள் ஹைட்ரோவிற்கான எல் சி கணக்கீட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது பகுதியில் பி சி கணக்கீடு உள்ளது இப்போது இங்கே பாருங்கள் பி யின் விஷயத்தில் யூனிட் விலை ரூ கிலோவாட் ரூ 6 9 அல்லது 7 நாம் கணக்கிட்டோம் ஹைட்ரோ விஷயத்தில் இது டி இன் சார்பு மற்றும் d 0 ஆக இருக்கும்போது 1 67 இருந்தது எனவே இது 1 67 0 19d ஆகும் எனவே d என்பது 0 இது இப்போது 1 67 மட்டுமே இப்போது d என்று சொல்லலாம் நான் 50 ஆக மாறுகிறேன் இது 28 கி மீ 50 கி எனவே ஹைட்ரோ அதிக விலைக்கு மாறும் எனவே இதை நான் மீண்டும் இயக்கினால் பி வி உடன் ஒப்பிடும்போது ஹைட்ரோ ரூ 11 ஆனால் PV ரூ 11 38 ஆக சிக்கனமாக இருக்கும் எனவே நீங்கள் அந்த 28 புள்ளியைச் சுற்றி இருந்தால் இரண்டும் ஒத்த மதிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் அவற்றை மீண்டும் இயக்க உங்களால் முடியும் எனவே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் இது 7 ரூ இதுவும் 7 ரூ எனவே ப்ரீக்வென் அந்த இடத்தை சுற்றி வருகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் பிரேக்வென் சிக்கல்களை தீர்க்க இதைப் பயன்படுத்தலாம்